இன்றைக்கு ஒரு புதிய தலைப்பு டீப் நியூரல் ஆர்கிடெக்சர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம் முதலில் கிளாசிக்கல் நியூரல் ஆர்க்கிடெக்சர் க்கும் டீப் நியூரல் ஆர்கிடெக்சர் க்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வோம் ஏற்கனவே ஆர்டிபிசியல் நியூரல் நெட்வொர்க் என்பது ஒரு வித்தியாசமான நியூரல் நோட்ஸ் அல்லது பேர்சப்ஷவல் நோட்ஸ் கொண்ட நெட்வொர்க் என்பதனை பார்த்தோம் அதில் ஒரு முனையில் இன்புட் இருக்கும் அது ஃபிடு ஃபார்வேர்டு நெட்வொர்க் ஒவ்வொரு நோடும் வெயிட்அட் இன்புட் வெக்டார் எடுத்துக்கொண்டு அவற்றின் மொத்த கூட்டுத் தொகையை ஒரு நான் லீனியர் பங்க்ஷன் க்கு அனுப்புகிறது அதின் அவுட்புட் என்பது நான்லீனியர் பங்ஷனுக்கு கிடைக்கப்பெறும் ரெஸ்பான்ஸ் இந்த எல்லா நோடுகளின் நெட்வொர்க் கொடுப்பது ஆர்டிபிசியல் நியூரல் நெட்வொர்க் முடிவாக இந்த குறிப்பிட்ட ஆர்க்கிடெக்சர் க்கு ஒரு இன்புட் மற்றும் அவுட்புட் லேயர்கள் உள்ளது உண்மை என்னவெனில் இதுவரையிலும் கிளாசிக்கல் நியூரல் நெட்வொர்க் க்கு ஒரு சில ஹிடன் லேயர்ஸ் தான் இருந்தது அதிகபட்சமாக நாம் 3 லேயர் களை நிறைய அப்ளிகேஷன் ல் உபயோகித்தோம் அவற்றில் ஒன்று அல்லது 2 லேயர் கள் வழக்கமானவை ஆனால் டீப் நியூரல் ஆர்க்கிடெக்சர் க்கு நிறைய எண்ணிக்கையிலான லேயர் கள் உண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட ஹிடன் லேயர்ஸ் வைத்துக்கொள்ளலாம் முக்கியமான வித்தியாசங்களில் இதுவும் ஒன்று டீப் நியூரல் ஆர்க்கிடெக்சர் ல் வித்தியாசமான அப்ளிகேஷன் கள் உள்ளன அதனால் இந்த ஆர்க்கிடெக்சர் ன் சிறப்பு அம்சங்களை விவரிக்கும் முன்னால் இந்த வகையான ஆர்க்கிடெக்சர் தரும் அப்ளிகேஷன் என்ன என்பதனை ஒரு சுருக்கமான கண்ணோட்டமாக பார்ப்போம் இந்த அப்ளிகேஷன் களில் ஒன்று இமேஜ் கிளாசிஃபிகேஷன் மேலும் ஒரு டேட்டா செட் " இமேஜ் நெட் லார்ஜ் ஸ்கேல் விஷுவல் ரகோகினிசன் சேலஞ்ச் டேட்டா செட்" உள்ளது டெஸ்டிங் காண கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் ஐ மேம்படுத்த இது உள்ளது நெடுங்காலமாக ஆராய்ச்சியாளர்கள் அந்த டேட்டா செட் கொண்டு வேலை செய்து வருகிறார்கள் அதில் கிடைக்கப்பெற்ற பெர்ஃபார்மன்ஸ் ஐ ரிப்போர்ட் செய்கிறார்கள் இந்த டேட்டா செட்டில் ஆயிரம் ஆப்ஜெக்ட் கிளாஸ் கள் மற்றும் 1 4 மில்லியன் இமேஜ் கள் உள்ளது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டிய பெரும்பாலான அல்காரிதம் கள் டீப் ஃபி ச்சர் சார்ந்தவை அதாவது அவை டேட்டாவை கிளாசிபை செய்யும்பொழுது டீப் நியூரல் ஆர்க்கிடெக்சர் உபயோகம் செய்திருக்கின்றன சுருக்கமாக பலவகையான அல்காரிதம் களின் செயல்திறனை காண்போம் டிரடிஷனல் காம்பெடிஷன் அல்காரிதம் கள் உள்ளன ஆனால் இது ஒரு டிரடிஷனல் அல்காரிதம் மாத்திரமல்ல இது ஒரு டீப் லர்ன்ங் அல்காரிதம் அனைத்து டீப் லர்ன்ங் அல்காரிதம் ன் பெர்ஃபாமென்ஸ் இன்டெக்ஸ் அதாவது செயல்திறன் குறியீடு மிக அதிகமாக இருக்கும் டிரடிஷனல் அல்காரிதம் காலத்திற்கேற்ப முன்னோக்கி செல்கிறது என்றாலும் டீப் லர்ன்ங் அல்காரிதம் ன் பெர்ஃபாமென்ஸ் 2050 க்கு பின்னும் இந்த பர்பாமன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஸ்ட்ரெயின் அதிகமாவதால் நமக்கு சிறந்த டீப் ஆர்கிடெக்சர் கிடைக்கப்பெற்று இவ்வகையான கிளாசிஃபிகேஷன் பர்பாமன்ஸ் கொடுப்பதற்கு கிடைக்கின்றது ஆப்ஜெக்ட் ரககிநீஷன் மற்றும் லொகலைசேஷன் என்ற மற்றொரு பயன்பாட்டை பார்ப்போம் இந்த ப்ராப்ளம் எவ்வாறு சால்வ் ஆனது என்பதனையும் அதற்குரிய ரெஸ்பான்ஸ் என்ன என்பதனையும் அறிந்து கொள்ள இது ஒரு உதாரணமாகும் இங்கு சிஸ்டம் ஒரு ஆப்ஜெக்ட் ஐ லோக்கலைஸ் பண்ண முற்படுகிறது என உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்வோம் அதனை ஒரு பிங்க் கலர் செவ்வக பாக்ஸ் அடையாளம் காட்டுகிறோம் அதுதான் லொகலைசேஷன் மேலும் அது என்ன பொருள் அதாவது ஆப்ஜெக்ட் என்றும் அதன் கான்பிடன்ஸ் லெவல் அல்லது புரோபாபிலிடி வேல்யூ என்ன என்பதனையும் அறியமுடிகிறது அது நிச்சயமாக ஒரு கார் ஏனெனில் அதன் புரோபாபிலிடி வேல்யூ 1 அதேசமயம் குதிரைக்கு அது 0 993 அதனால் இதைப்போன்ற குதிரையினஆல் சில குழப்பம் உள்ளது இத்தகைய ரககிநீஷன் மற்றும் லொகலைசேஷன் செய்வதற்கு தகுந்த மற்றுமொரு டேட்டா செட் உள்ளது டீப் காங்கிளுஷன் நியூரல் நெட்வேர்க் என்றால் என்ன என்பதனை குறித்து விவாதிப்போம் அவை இந்த நிலையில் மிகச்சிறந்த செயல்திறனை கொடுத்துள்ளது ஆப்ஜெக்ட் செக்மெண்டேஷன் என்பது மற்றுமொரு வேலை டீப் நியூரல் ஆர்க்கிடெக்சர் உடனான செக்மெண்டேஷன் செமண்டிக் செக்மெண்டேஷன் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் ஆப்ஜெக்ட் ஐ நாம் பிரிப்பதும் மட்டுமல்லாமல் அது என்ன ஆப்ஜெக்ட் என்றும் கூறுகின்றோம் அது லொகலைசேஷன் போன்றது இங்கு பிக்சல் லெவல் டிக்லரேஷன் செய்கிறோம் அதாவது என்ன வகையான ஆப்ஜெக்ட் என்று செக்மெண்ட் செய்கிறோம் இது ஒருவகையான பயன்பாடு ஆகும் போஸ் எஸ்டிமேஷன் என்பது மற்றுமொன்று இந்த படத்தில் வித்தியாசமான மனிதர்களை ஸ்கெலிடன் வடிவத்தில் காணலாம் அத்தகைய ஸ்கெலிடன் 3 டைமென்ஷன் கொண்ட தகவல்களை தரும் அது மனித உடம்பு மற்றும் கைகால்களை 3D குவாடிநெட் வேர்டிசெஸ் அதாவது கிராபிகல் டிஸ்கிரிப்க்ஷன் மூலம் விளக்குகிறது எட்ஜஸ் மூலம் முட்டு மற்றும் கை கால்கள் இணைக்கப்பட்டு ஸ்கெலிடன் ரெப்பிரசன்ட் செய்யப்படுகிறது பிற மனிதனுக்குரிய இமேஜ் ஐ எவ்வகையான ஸ்கெல்டன் கன்பிகுரேஷன் கொண்டு அவர் நிற்கும் தோரணையை அல்லது அவர் கொடுக்கும் போஸ் எத்தகையது என்பதனையும் நாம் யூகிக்கலாம் இதுதான் எஸ்டிமேஷன் அந்த எஸ்டிமேஷன் தான் ஒரு மனிதர் நிற்கும் விதத்தையும் அல்லது அவர் ஈடுபட்டிருக்கும் செயல் குறித்தும் நம்மை யூகிக்க வைக்கிறது மற்றுமொரு ரசனையான பயன்பாடானது இமேஜ் கேப்ஷன்ங் ஆகும் அது ஒரு கிராஸ் டிஸ்ப்ளினரி ப்ராப்ளம் இமேஜை பார்ப்பது மற்றும் மற்றும் வீடியோ களை புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் நேச்சுரல் லாங்குவேஜ் கொண்டுஅதனை விவரிக்க முற்படுகிறோம் ஒவ்வொரு சீன் களையும் விவரிக்க முற்படுகிறோம் உதாரணத்திற்கு இந்தப்படத்தில் பிங்க் கலர் உடை அணிந்திருக்கும் சிறுமி காற்றில் துள்ளுகிறாள் அதனை இத்தகைய சிஸ்டம் டிஸ்கிரிப்க்ஷன் ஆக ஜெனரேட் செய்து கொடுக்கும் அதேபோல் டென்ஸ் இமேஜ் கேப்ஷன்ங் மேலும் கடினமானது இதில் நாம் மெயின் மோட்டோ மட்டும் விவரிப்பது இல்லை அந்த இமேஜில் உள்ள ஒவ்வொரு பகுதியையும் விவரிக்கிறோம் இந்த படத்தில் உள்ளது போல் ஒரு யானை அது செய்யக்கூடிய டாஸ்க் ஒரு ஃபுட்பால் அந்த யானையின் மேல் ஒரு நபர் அவர் அணிந்திருக்கும் சட்டையின் நிறம் சிகப்பு இத்தகைய டிஸ்கிரிப்க்ஷன் மற்றும் இத்தகைய கேப்ஷேனிங் இவ்வகை ஆர்கிடெக்சர் ஐ உபயோக படுத்திக்கொண்டு இருக்கலாம் மற்றுமொரு பயன்பாடு சூப்பர் ரெசல்யூசன் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள உதாரணத்தில் வலது ஓரத்தில் ஒரிஜினல் இமேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது அதுதான் கிளாசிக்கல் அல்கோரிதம் பை கியூபிக் இன்டர்பொலேஷன் அல்காரிதம் அதுதான் சூப்பர் ரெசல்யூசன் அல்லது இன்டர்போலட்டட் இமேஜை புறடியூஸ் செய்கிறது டீப் நியூரல் ஆர்கிடெக்சர் கொண்டு நடுவிலுள்ள அந்த இரண்டு காலம் களும் முடிவாக கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த இரண்டு இன்டர்போலட்டட் இமேஜ் அல்லது சூப்பர் ரிசர்வுடூ இமேஜ் களின் விஷ்வல் குவாலிட்டி ஐ நீங்கள் காணலாம் கியூபிக் இன்டர்பொலேஷன் மூலம் கிடைப்பதை விட இந்த இமேஜ் கள் அதிகம் சிறந்ததாக இருக்கும் இமேஜ் ஆர்ட் டிரான்ஸ்பர் மற்றும் ஜெனரேஷன் என்பது மற்றொரு ருசிகரமான அப்ளிகேஷன் ஆகும் டீப் நியூரல் ஆர்கிடெக்சர் கொண்டு நாம் இமேஜ் ன் குதியை தொகுத்து உருவாக்கி வழங்க முடியும் இங்கு ஒரு புகைப்படத்தை காணலாம் இது ஒரு கேமராவால் எடுக்கப்பட்ட ஒரிஜினல் புகைப்படம் ஒரு பெயிண்டர் பாணியில் சொன்னால் இது ஒரு ஹான்காக் பெயிண்டிங் நான் இதை ஒரு ஸ்டரி நைட் என கருதுகிறேன் அல்லது அதுவே ஒரு பெயர் ஹான்காக் பெயிண்டிங் ஐ வைத்து பார்த்தால் அந்த பெயிண்டிங் வைத்து இந்தப்படம் உருவானதாக தெரிகிறது இப்படத்தில் இருக்கிற கட்டிடங்களும் இந்த பெயிண்டிங் ஸ்டைலுக்கு ஒத்துப்போகின்றன இதே காட்சிகளை வேறு வித்தியாசமான கோணங்களில் மற்ற பெயிண்டர்மூலமும் பெறலாம் கம்ப்யூட்டர் விஷன் டீப் லர்ன்ங் மட்டுமல்லாமல் டீப் நியூரல் ஆர்க்கிடெக்சர் லும் நிறைய பயன்பாடுகள் உள்ளன அவையாவன மிஷின் டிரன்ஸ்லேஷன் டெக்ஸ்ட் சிந்தசிஸ் ஸ்பீச் ரகோகினிசன் அண்ட் சிந்தசிஸ் நேவிகேட்டிங் ஆட்டோனமௌஸ் வெகிக்கிள்ஸ் வித்தியாசமான விளையாட்டுகள் விளையாடுதல் குறிப்பாக செஸ் விளையாடுதல் இதனோடு சேர்ந்தவை நமக்கு இயற்கையாக தோன்றக் கூடிய கேள்வி என்னவெனில் ஏன் இந்த ஆர்க்கிடெக்சர் ஐ கொடுப்பதற்கு இவ்வளவு காலதாமதம் ஆனது கிளாசிக்கல் டெக்னிக் ஐ ஒப்பிடும்போது இவை மிக அதிகமான பெர்ஃபார்மென்ஸ் கொடுக்கக்கூடியவை ஆனால் வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதில் ஏன் இந்த கால தாமதம் ஏனெனில் டீப் நியூரல் காம்படிஷர்ர்ன்ஸ் ல் உபயோகிக்கப்படும் கான்செப்ட் கள் மிகப் பழமையானவை அவை அதே நியூரல் நெட்வேர்க் காம்படிஷர்ர்ன்ஸ் மற்றும் அதே நியூரல் நெட்வேர்க் மாடலை சேர்ந்தவை அவை 1980 ஆம் வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டவை அவை தான் அடிப்படை கொள்கைகள் அதனால்தான் அவை மாறாமல் அப்படியே உள்ளன அவை இப்போது வருவதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன ஒன்று வரலாற்று பூர்வமான காரணம் அதாவது விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி இதுதான் ஒவ்வொரு புதிய தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கும் வழிவகுத்தது அதனால்தான் லார்ஜ் ஸ்கேல் அனடேடட் டேட்டா ஜெனரேட் பண்ணுவதற்கு நமக்கு திறன் கிடைத்துள்ளது இதனால் பெரிய நெட்வொர்க் டிரெயின் செய்வதன் மூலம் மிக பொதுவான மற்றும் கஷ்டமான பிராப்ளம் தீர்க்கக்கூடிய எவ்வகையான மாடல்கள் செய்யமுடியும் மற்றும் கணினியின் திறன் முன்னேற்றமடைந்து உள்ளமையால் இவ்வகையான ட்ரெயினிங் ஆனது நிறைய கணக்கீடுகளை உள்ளடக்கியது அவற்றை சாத்தியமான நேரத்தில் முடிக்க இயலும் இப்பொழுது ஜிபியூ கம்ப்யூட்டிங் வந்துவிட்டது இவ்வகையான போட்டி திறன்கொண்ட கணக்குகளுக்கு இம்மாதிரியான முன்னேற்றம் பயன்படுகிறது லார்ஜ் ஸ்கேல் அனடேடட் டேட்டா இன்டர்நெட் மற்றும் ஸ்மார்ட் போன் மூலம் கிடைக்கப் பெறுகிறது பரவலான சோசியல் நெட்வொர்க்கிங் ஆன்லைன் ஷாப்பிங் மற்றும் கணினி திறன் முன்னேற்றத்தின் எடுத்துக்காட்டாக ஜிபியூ கம்ப்யூட்டிங் அவற்றிற்கு உதாரணமாகும் நாம் இப்போது கிளாசிக்கல் இமேஜ் கிளாசிஃபிகேஷன் டெக்னிக் க்கும் டீப் ஃபிச்சர் சார்ந்த கிளாசிஃபிகேஷன் க்கும் அல்லது டீப் நியூரல் காம்பெடிஷன் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன் டெக்னிக் கள் இடையிலான வேற்றுமை பார்ப்போம் கிளாசிக்கல் இமேஜ் கிளாசிஃபிகேஷன் டெக்னிக் ஒரு இமேஜை எடுத்து ஹாந்துகிராப்ட்டட் ஃபிச்சர் கொண்டு ரெப்பிரசன்ட் செய்கிறோம் டிஸ்டிங்ட் ஃபிச்சர் அந்த இமேஜ் ல் கேரக்டரைஸ் செய்து கம்ப்யூடேஷனல் அல்காரிதம் மூலம் அந்த ஃபிச்சர் களை எக்ஸ்டிரேக்ட் செய்கிறோம் அவற்றை ஹாந்துகிராப்ட்டட் ஃபிச்சர் என்கிறோம் இதற்கென டிசைன் செய்யப்பட்ட அல்காரிதம் கொண்டு இம்மாதிரியான ஃபிச்சர் களை எக்ஸ்டிரேக்ட் செய்கிறோம் உதாரணமாக Edges SURFSIFT HOG ரீஜினல் ஃபிச்சர் மற்றும் மோஷன் ஃபிச்சர் போன்ற ஃபிச்சர் களை குறித்து முந்தைய விரிவுரையில் விவாதித்தோம் இத்தகைய ஃபிச்சர் ரெப்பிரசெண்டேஷன் கொண்டு ரெப்பிரசன்ட் செய்யப்பட்ட இன்புட் ஐ கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் க்கு கொடுக்கிறோம் கிளாசிஃபையர் உபயோகப்படுத்துகிறோம் நிறைய கிளாசிஃபையர் உள்ளன அவையாவன பேஏசியன் கிளாசிஃபையர் லீனியர் திஸ்கிருமிநெட் அனாலிசிஸ் சப்போர்ட் வெக்டார் மெஷின் KNN அல்காரிதம் பலவகையான கிளாசிஃபையர் இருக்கலாம் அவை அவுட்புட் கொடுக்கின்றன அவுட்புட் ஆனது இது புலி பூனை சிங்கம் இது ஸ்டாண்டர்ட் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் ஆதலால் இது கிளாசிக்கல் அப்புரோச் ஹாந்துகிராப்ட்டட் ஃபிச்சர் உருவாக்குவது மிகவும் கடினமான மற்றும் செலவை அதிகரிக்க கூடிய விஷயம் ஒரே ஆப்ஜெக்ட் க்கு பல இன்புட் இமேஜ் களில் வேரியண்ஸ் அதிகம் வேறுபட இருப்பதால் அதனை கையாள்வது மிகவும் சவாலான விஷயம் வெவ்வேறு விதமான வேறுபாடுகளால் வேரியண்ஸ் உருவாகிறது வேறுபாடுகள் இதனால் வரலாம் அவையாவன வியூ பாயின்ட் வேரியேஷன் டிஃபர்மேசன் இல்லுமினேஷன் அக்லோஷன் இன்டர் கிளாஸ் வேரியேஷன் கிளட்டர் இன்ஸ்டன்ட்சஸ் மற்றும் ஸ்கேல் புலியை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம் என்னென்ன வகையான மாறுபாடுகள் உண்டு என ஒவ்வொன்றாக பார்த்தாள் ஒரு பொதுவான அல்கோரிதம் உருவாக்குவது கடினம் ஒரு அல்காரிதம் ஒரு அப்ளிகேஷனை சார்ந்தது அதனால் அதனை மற்ற அப்ளிகேஷன் களுக்கு சுலபமாக மாற்ற இயலாது டீப் ஃபிச்சர் சார்ந்த அல்காரிதத்தில் ஃபிச்சர் ரெப்பிரசெண்டேஷன் ஐ முதலில் ஆட்டோமேட்டட் லர்ன்ங் பயன்படுத்தி கற்றுக் கொள்கிறோம் அது ஒரு அண்சூப்பர்வைஸ்ட் லர்ன்ங் இதிலுள்ள செயல்பாடு என்னவெனில் பிராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மற்றும் அப்ளிகேஷன் பொருத்து ஃபிச்சர் எக்ஸ்டிரேக்ட் ஹாந்துகிராப்ட்டட் ஃபிச்சர் இல்லாதவைகளை ரெப்பிரசன்ட் செய்வதற்கு நியூரல் நெட்வொர்க் கற்றுக்கொள்கிறது ஆகையால் டீப் ஃபிச்சர் ரெப்பிரசெண்டேஷன் ல் பல நிலைகளில் ஃபிச்சர் ரெப்பிரசெண்டேஷன் நடைபெறுகிறது முதலில் லோ லெவல் ஃபிச்சர் கிடைக்கப்பெறும் அதன்பின் அப்ஸ்டிரேக்சன் லெவல் அதிகரிக்கும் பொழுது மிட் லெவல் ஃபிச்சர் மற்றும் ஹாய் லெவல் ஃபிச்சர் கிடைக்கப்பெறும் அதனை பயன்படுத்தி கிளாசிபயர் சுவையின் செய்யலாம் இவை அனைத்தும் ஒரே ஷாட்டில் நடக்கும் அப்படி என்றால் அவை அனைத்தும் தொடர்புடையவை முந்தைய கிளாசிஃபிகேஷன் ஸ்கிம் ஆனது ஃபிச்சர் ரெப்பிரசெண்டேஷன் சார்ந்து இல்லை ஆனால் இப்போதோ ஃபிச்சர் ரெப்பிரசெண்டேஷன் மற்றும் கிளாசிஃபிகேஷன் ஒன்றோடொன்று இணைந்து ஒரே ஷாட்டில் நடக்கும் அதன்மூலம் அவுட்புட் கிடைக்கப்பெறும் ஆகையால் இது மிக அதிகமான டிரெய்னிங் டேட்டா ஃபிச்சர் களை லர்ன் செய்வதற்கு உபயோகிக்கிறது ஆதலால் அது ஹாய்ராக்கிகல் ரெப்பிரசெண்டேஷன் அடைந்திருக்கிறது அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல லோ லெவல் தொடங்கி மிட் லெவல் முதல் ஹாய் லெவல் வரை ஃபிச்சர் ரெப்பிரசெண்டேஷன் நடைபெற்றிருக்கும் ஆகவே பல நிலைகளில் ஃபிச்சர் லர்ன்ங் நடைபெற்று ஃபிச்சர் களை லர்ன் செய்து அப்ளிகேஷனுக்கு தகுந்தாற்போல் ஃபிச்சர் களை கற்றுக்கொள்கிறது பெரும்பாலும் நான் கருதுவது சூப்பர்வைஸ்ட் லர்ன்ங் டீப் நியூரல் ஆர்க்கிடெக்சர் ல் அதுவும் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் வருகையில் நாம் ஏற்கனவே விவாதித்தது போல உங்களிடம் ட்ரெய்னிங் சாம்பிள் உள்ளது நீங்கள் நெட்வொர்க்கை டிரெயின் செய்து பின் கிளாசிஃபை செய்வீர்கள் இதுவே தகுந்த சூப்பர்வைஸ்ட் கிளாசிஃபிகேஷன் செட்அப் ஆதலின் இதை சூப்பர்வைஸ்ட் லர்ன்ங் என்கிறோம் இங்கு ப்ராப்ளம் என்னவெனில் உங்களிடம் டேட்டா x மற்றும் லேபிள் y உள்ளது நாம் ஏற்கனவே கிளாசிஃபிகேஷன் குறித்து விவாதித்தது போல x என்பது டேட்டா y என்பது லேபிள் நம்முடைய குறிக்கோள் ஒரு பங்க்ஷன் f ஐ லர்ன் டேட்டாவை லேபிள் ஓடு மேப் செய்ய வேண்டும் பலவகையான பிராப்ளம் களுக்கு அதாவது கிளாசிஃபிகேஷன் ரெக்ரேஷன் ஆப்ஜெக்ட் டிடக்சன் செமண்டிக் செக்மெண்டேஷன் இமேஜ் கேப்ஷன்ங் போன்றவற்றிற்கு இத்தகைய லர்ன்ங் பிரேம்வொர்க் மேப் செய்யப்படலாம் இமேஜ் கிளாசிஃபிகேஷன் ஐ கருதுவோம் அதில் ப்ராப்ளம் என்னவென்றால் எந்த இமேஜ் எந்த கிளாஸ் சார்ந்தது மற்றும் அதை எவ்வாறு கிளாசிஃபைட் செய்வது என்பது இந்த பிராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஏற்கனவே புரிந்து ஆயிற்று இந்நிலையில் நாம் ஒரு பராமீட்டர் ஃபங்ஷன் ஐ லர்ன் செய்ய விரும்புகிறோம் அந்த பங்க்ஷன் மாடல் உடைய வெயிட் பராமீட்டர் கலால் ஆனது அதனைக்கொண்டு x என்ற இமேஜை y என்ற லேபிள் கொண்டு கிளாசிஃபை செய்கிறது ஆகவே அது ஒரு மாடலை மூன்று நிலைகளில் லர்ன் செய்வதற்கு உண்டான டேட்டா துருவன் அப்புரோச் முதலில் மாடல் டிபைன் செய்யப்படவேண்டும் அதில் இன்புட் மற்றும் மாடல் w கொடுக்கப்பட்டு இருக்கையில் கிளாஸ் y க்கு உண்டான பிரடிக்சன் ஐ ஏற்கனவே ஒரு உதாரணத்தில் ஆர்டிபிசியல் நியூரல் நெட்வொர்க் குறித்து விவாதித்தோம் டீப் நியூரல் ஆர்க்கிடெக்சர் என்பது வேறொன்றுமில்லை அதே அர்தீபீஷியல் நியூரல் நெட்வேர்க் மாடல் தான் ஒரே வித்தியாசம் என்னவெனில் இதில் நிறைய எண்ணிக்கையிலான ஹிடன் லேயர்ஸ் இருக்கும் ஆகவே இன்புட் டேட்டா இமேஜ் கான பிக்சல்கள் ஆக இருக்கும் மற்றும் மாடல் வெயிட் இருக்கும் மாடல் உடைய அமைப்பு இவ்வாறாக இருக்கும் அதன்மூலம் பிரடிக்டட் அவுட்புட் அல்லது இமேஜ் லேபிள் கிடைக்கப்பெறும் ஆகவே முதல்படி என்னவென்றால் மாடல் டிபைன் செய்யப்பட வேண்டும் அடுத்ததாக டேட்டா அதிகரிக்கப்பட வேண்டும் சூப்பர்வைஸ்ட் லர்ன்ங் பொருத்தமட்டில் அனடேடட் டேட்டா ஆக இருக்க வேண்டும் Xi ஒரு இன்ஸ்டன்ஸ் என்றால் yi என்பது டேட்டாவின் லேபல் இதுவே ட்ரைனிங் காண இன்புட் இது அவுட்புட் yi அதன்பின் மாடல் லர்ன் செய்யப்படுகிறது ஒரு மேப்பிங் பங்க்ஷன் இருப்பதாக கருதுகிறோம் லர்ன் செய்து எவ்வளவு தூரம் அந்த மேப்பிங் பங்க்ஷன் நல்லது என்பதனை பார்க்கிறோம் அதில் எவ்வளவு கேப் உள்ளது என்பதை பார்த்து அதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டு வெயிட் பயன்படுத்துகிறோம் வெயிட் எதுவாக இருக்கிறது அதன் செயல்பாடு எவ்வாறு இருக்கிறது இழப்பு அதிகமாக இருப்பின் அப்டேட் செய்ய வேண்டும் அதன்மூலம் இழப்பு அதாவது லாஸ் குறைக்கப்பட வேண்டும் ஆகவே ஒரு லாஸ் பங்க்ஷன் உபயோகப்படுத்துகிறோம் அதன்மூலம் மாடல் உடைய திறமையை ஆராய்கிறோம் அதனை ஒரு நோடேஷன் கொண்டு வெளிப்படுத்துகிறோம் இதுதான் அந்த லாஸ்ட் பங்க்ஷன் கணிக்கப்படுகிற அவுட்புட் அதாவது பிரடிக்டட் அவுட்புட் என்ன கிரவுண்ட் ட்ருத் என்ன இவற்றை கொண்டு லாஸ் பங்க்ஷன் விவரிக்கப்படுகிறது ஒரு செட் அளவிலான ட்ரெய்னிங் சாம்பிளுக்கு இவ்வகையான லாஸ் பங்க்ஷன் களை சேகரிக்கிறோம் அதுவே ரெகுலருஷயேசன் மாடல் மிகக் கடினமானதாக மாறிவிடக்கூடாது ஆகவே அந்த பகுதியை இப்போது விவாதிக்க உள்ளோம் இதுவே பிரடிக்ட் செய்யப்பட்ட அவுட்புட் இதுவே க்ளாஸ் பங்க்ஷன் நாம் ட்ரெய்னிங் செட் மீததான சராசரி லாஸ் ஐ குறைக்க முற்படுகிறோம் இதனை ரெகுலைசர் அல்லது பேனல் என்கிறோம் அது காம்ப்ளக்ஸ் ஆன மாடல்களை புறம் தள்ளுகிறது இவையே லர்ன் செய்யப்பட்ட வெயிட் களாகும் மொத்த லாஸ் ஆனது டேட்டா லாஸ் மற்றும் ரெகுலருஷயேசன் லாஸ் வேதா லாஸ் பங்க்ஷன் l மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது இரவில் ரெகுலருஷயேசன் லாஸ் என்பது பங்க்ஷன் R மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு லாஸ் பங்க்ஷன் ஒரு கிளாசிஃபையர் எவ்வளவு சிறந்தது என்பதனை கூறுகிறது டேட்டா லாஸ் என்பது மாடல்பிரடிக்சன் எவ்வளவு தூரம் ட்ரெய்னிங் டேட்டா உடன் மேட்ச் ஆகிறது அதில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது என்பதனை சொல்கிறது பலவகையான டேட்டா லாஸ் பங்க்ஷன் கள் உள்ளது உதாரணத்திற்கு மல்டி கிளாஸ் சப்போர்ட் வெக்டார் மிஷின் ல் hinge லாஸ் உபயோகிக்கலாம் இங்கு நாம் பார்க்கலாம் தப்பாக கிளாசிஃபை செய்யப்பட்ட சாம்பிள்கள் லாஸ் உருவாக்குகின்றன எனவே லாஸ் என்பது பங்க்ஷன் வேல்யூ இடையிலான வித்தியாசமாகும் அதாவது மாடல் சாம்பிள் மற்றும் பிரடிக்ட் சாம்பிள் இடையில் உள்ள வித்தியாசம் இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஷாப்ட்மேக்ஸ் லாஸ் அல்லது மல்டிநாம்இயல் லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன் லாஸ் எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இதில் ஒரு இன்புட் டேட்டா கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் ட்ரூ லெவல் அடைவதற்கு உண்டான சாத்தியத்தை கணக்கிட்டு சொல்கிறது அத்தகைய புரோபாபிலிடி அதிகமாக இருப்பின் லாஸ் குறைவாகவே இருக்கும் இதனை உபயோகப்படுத்தி சாம்பிள் நெகட்டிவாக இருப்பின் பங்க்ஷன் பாசிட்டிவாக கொண்டிருக்கிறோம் சில நேரங்களில் இந்த புரோபாபிலிடி எல்லா கிளாஸ்களின் ரெஸ்பான்ஸ் பொருத்து கணக்கிடுகிறோம் நீங்கள் அவுட்புட் லேயர் பார்ப்பீர்களானால் அதில் N கிளாஸ்கள் இருக்க காண்பீர்கள் அதில் syi என்ற ரெஸ்பான்ஸ் ஆனது ith கிளாஸ் மூலம் பெறப்படுகிறது ஆகவே yi என்பதனை ட்ரூ கிளாஸ் என கருதுகிறோம் ஆதலால் syi என்பது ட்ரூ கிளாஸ் உடைய ட்ரூ ரெஸ்பான்ஸ் ஆகும் இப்போது ஒரு கிளாஸ் உடைய புரோபாபிலிடி இந்த எக்ஸ்பிரஷன் மூலம் சொல்லப்படுகிறது இதுவே ஷாப்ட்மேக்ஸ் எக்ஸ்பிரஷன் அதனை எக்பொனெண்டியேஷன் க்கு உயர்த்தி இவற்றின் கூட்டுத்தொகை அனைத்தையும் பொருத்து நார்மலைஸ் செய்கிறோம் இதன் மூலம் புரோபாபிலிடி வேல்யூ கிடைக்கப் பெறுகிறோம் அதுவே y கான புரோபாபிலிடி ஒருவேளை டேட்டா கொடுக்கப்பட்டு இருப்பின் தருகிறது கிராஸ் என்ட்ரோபி என்பது ஷாப்ட் மேக்ஸ் லாஸ் ன் ஒரு வகையாகும் ஒருவேளை இரண்டு கிளாஸ் என்ட்ரோபி இருக்குமாயின் அதாவது கிளாஸ் 1 கிளாஸ் 2 உதாரணத்திற்கு ஆப்ஜெக்ட் கிளாஸ் பேக்ரவுண்ட் கிளாஸ் என எடுத்துக் கொள்வோம் எனவே ஆப்ஜெக்ட் கிளாஸ் y என்பது 1 ஆக இருக்கும்பொழுது அது பிரடிக்ட் செய்யப்பட்டது என கருதுகிறோம் அப்படி இருக்கையில் y தெரிந்திருக்குமே யாயின் ஆப்ஜெக்ட் ட்ரு என்றால் ஆப்ஜெக்ட் உடைய கிளாஸ் உருவாக இருக்கும் சாம்பிள் உடைய ட்ரூ கிளாஸ் சப்ஜெக்ட் ஆக இருப்பின் log உபயோகிக்கிறோம் இல்லாவிடில் log உபயோகிக்கிறோம் மல்டி கிளாஸ் க்கு இதனை எடுத்துச் செல்கிறோம் அங்கு பார்க்கையில் c என்பது பைனரி இண்டிகேட்டர் ஆப்ஜெக்ட் கிளாஸ் c சார்ந்தது ஆயின் c ஒன்றாக இருக்கும் நாம் இத்தகைய சாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் உடைய புரோபாபிலிடி மட்டுமே கருதுகிறோம் இதில் o என்பது இன்புட் சாம்பிள் ஆகவே o என்பது கிளாஸ் c சார்ந்த சாம்பிள் தானா என்பதனை எஸ்டிமேட் செய்கிறோம் பொதுவாக இந்த பிரேம்வொர்க் ல் ட்ரூ கிளாஸ் கான புரோபாபிலிடி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அது எப்போதும் பைனரி அல்ல ஆகவே இது o கிளாஸ் c சார்ந்தது என்பதற்கு உண்டான ட்ரு புரோபாபிலிடி ஆகும் கிராஸ் என்ட்ரோபி லாஸ் கண்டுபிடிப்பதற்கு இதனை உபயோகப்படுத்தலாம் ரெகுலேரைசேஷன் லாஸ் ல் மாடல் சிம்பிளாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அதேபோல W அதாவது W உடைய சைஸ் அதாவது அளவு குறைவாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறோம் அது டேட்டா லாஸ் போல தனித்துவம் வாய்ந்த இல்லை பலவகையான ரெகுலேரைசேஷன் பங்ஷன் பார்க்கும்பொழுது அவை அனைத்தும் w காண வேல்யூ மீது constraint வைத்திருப்பதை பார்க்கலாம் உதாரணத்திற்கு இதை குறைக்க முற்படுகிறோம் இறுதியாக ட்ரெய்னிங் போது அப்டிமைசேஷன் ப்ராப்ளம் தீர்வு செய்ய விரும்புகிறோம் loss function கொடுக்கப்பட்டு அதன்மூலம் அப்ஜெக்ட் பங்க்ஷன் பெறப்பட்டு அதில் டேட்டா லாஸ் டாம் மற்றும் ரெகுலேரைசேஷன் இருப்பதால் நாம் ஒரு குறிப்பிட்ட வெயிட் கொண்டு அதனை மினிமைஸ் செய்ய முற்படுகிறோம் எந்த மிகச்சிறந்த வெயிட் கொண்டு குறைக்க முடிகிறதோ அதுவே g அதாவது எல்லா லாஸ் களின் கூட்டு தொகையாகும் ஆகவே g உ குறைக்க முற்படுகிறோம் ஆகவே என்ன செய்து இருக்கலாம் ரேண்டம் சர்ச் உபயோகப்படுத்தலாம் அப்படி என்றால் மறுபடியும் ஒருமுறை w கான வேல்யூ யூகிக்க வேண்டும் அதில் மிகக்குறைந்த ஒன்றை தேர்வு செய்யவேண்டும் ஆனால் இது சிறந்ததல்ல தரமான அல்காரிதம் ஆனது கிரேடியன் டிசன்ட் அதே பேக் புரோபகேஷன் அல்காரிதம் நாம் இங்கே உபயோகப்படுத்தலாம் நாம் ஏற்கனவே படித்த கிரேடியன் டிசன்ட் அல்காரிதம் ஒரு முறை திரும்பிப் பார்ப்போம் W வை random ஆக இணிஷியலைஸ் செய்து கொள்வோம் அதன் பின் தொடர்ந்து கணக்கிட்டு w காண கிரேடியன் அந்த பாயிண்டில் என்ன என்பதனை கண்டுபிடிப்போம் அதனை grad of g என்று எக்ஸ்பிரஸ் செய்வோம் அதன்பின் அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர காண்போம் ஏனெனில் அது ஒரு அப்டேஷன் பிராசஸ் ஆகும் இப்போது அதனுடைய எதிர்திசையில் நகரத் துவங்குவோம் அது வானது கிரேடியன் ன் மிக அதிகப்படியான உயர்வாகும் ஆகவே என்பது லைனிங் பாக்டரியல் ஒவ்வொரு ஐடரேஷன் னிலும் வெயிட் அப்டேட் ஆகிறது அதுவே லேர்னிங் ரேட் ஆல்பா learning rate alpha அதனுடைய ஸ்டெப் கணக்கானது தீர்மானிக்கப்பட வேண்டும் பேக் புரோபகேஷன் அல்காரிதம் இரண்டு பாஸ் கள் கொண்டது முதல் பாஸ் ஃபார்வேர்டு பாஸ் இரண்டாவது பேக்வேர்ட் பாஸ் முதல் பாஸ் ல் கிராப் ல் முன்னோக்கி நகர்ந்து லாஸ் கணக்கிடுவோம் இரண்டாவது பாஸ் ல் கிராப் ல் பின்னோக்கி நகர்ந்து லாஸ் பொருத்து கிரேடியன் கணக்கிடுவோம் மிக கடினமான மாடல்களுக்கு கிரேடியன் கண்டுபிடிப்பது சிறந்ததாகும் சூப்பர்வைஸ்ட் லர்ன்ங் ஐ லீனியர் ரெக்ரேஷன் ப்ராப்ளம் ஆக கருதலாம் அதில் இன்புட் ஒரு வெக்டார் அவுட்புட் மற்றொரு வெக்டார் லீனியர் ரெக்ரேஷன் ப்ராப்ளம் பொருத்தமட்டில் மாடல் லீனியர் தான் ஆகவே ஒருவேளை இன்புட் x ஆக இருப்பின் அதனுடைய லீனியர் காம்பினேஷன் ஆனது Wx அது நான்லீனியர் காம்பினேஷன் எனில் அதனை w என்ற மேட்ரிக்ஸ் கொண்டு பெருக்கல் செய்யவேண்டும் அப்படி செய்யும் பொழுது ஒரு வெக்டார் கிடைக்கப்பெறும் ஆகவே அங்கு ஒரு லீனியர் மாடல் இருக்கிறது W உடைய டைமென்ஷன் DoutXDin ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் அவுட்புட் வெக்டார் உடைய அளவு Dout இது சாதாரண மேட்ரிக்ஸ் பெருக்கல் தான் அதுவே இங்கே மாடலாக இருக்கிறது யூக்ளிடின் டிஸ்டன்ஸ் டிவிஏசன் க்கு லாஸ் நாம் ஆக உபயோகப்படுத்தலாம் ஆகவே இப்போது லேர்னிங் ப்ராப்ளம் லீனியர் ரெக்ரேஷன் லேர்னிங் ப்ராப்ளம் ஆக மாறுகிறது அதனை ரெகுலருஷயேசன் ஓடு சேர்த்து அதனுடைய அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் இங்கே காட்டப்பட்டுள்ளது ரெகுலருஷயேசன் ப்ரோபினேஅஸ் நாம் ஆப் மேட்ரிக்ஸ் அல்லது சம் ஆப் ஸ்கொயர் ஆப் என்ட்ரிஸ் மூலம் பெறப்படுகிறது சூப்பர்வைஸ்ட் லர்ன்ங் ல் நியூரல் நெட்வேர்க் உபயோகப் படுத்தப் படலாம் அது ஒரு தொடர்ச்சியான லீனியர் லேயர் ஆகும் மறுபடியும் அது ஒரு புது மாடல் லேர்னிங் பிராப்ளம் என்பது அதேதான் மல்டி லேயர் நியூரல் நெட்வொர்க் உள்ளது போல முதல் லேயர் W1 என்பது லீனியர் இரண்டாவது லேயர் W2 கொண்டு பெருக்கல் செய்யப்படலாம் ஆனால் WW2W1 ஆகவே அது அதே Learning பிராப்ளம் ஒருவேளை இறுதியில் லேயர் அதிகமாக இருப்பின் அது பிராப்ளம் தீர்வு செய்வதற்கு உடைய கொள்ளளவை அதிகரிக்கவில்லை பிராப்ளம் தேர்வு செய்வதற்கான திறன் அப்படியே நிலவுகிறது Non linearity அறிமுகம் செய்து மாடலுக்கு சிக்கல் உருவாக்கி அதன்மூலம் ப்ராப்ளம் தீர்வு செய்யும் திறனை அதிகரிக்கும் ஒரு இடைவேளை எடுத்துக் கொள்கிறேன் அடுத்த விரிவுரையில் இதே தலைப்பில் தொடர்கிறேன் இந்த விரிவுரையை கேட்டமைக்கு மிக்க நன்றி